எனவே இப்போது பர்பிக்ட்ல்லி மேட்ச்டு லேயேர்ஸ் என அழைக்கப்படும் இந்த வழியாக தீர்வு காணலாம் எனவே நான் ஒப்பீட்டளவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல பிஎல்ட் ல் புதிய டேவேலெப்மென்ட் இது 1994 இல் பெரெஞ்சர் மற்றும் பின்னர் பலர் அதே கருத்தை மறுபெயரிட்டனர் மற்றும் சீர்திருத்தம் செய்துள்ளனர் எனவே இந்த சிதைவிலிருந்து நாம் பெறும் இரண்டு நன்மைகளை பட்டியலிடுவோம் எனவே முதலாவது அது வேலை செய்யும் அது அனைத்து கோணங்களும் அலைகளை கவனிக்கிறது எனவே எந்த கோணங்கள் க்கும் R 0 மற்றும் இரண்டாவது ஒன்று இது எவனெஸ்ண்ட் அலைகளுக்கு வேலை செய்கிறது எனவே ஏதோவொரு வகையில் இது எங்கள் இயற்கையான விருப்பப் பட்டியல் மற்றும் எங்களுக்குப் போதுமானது இது PML விஷயங்கள் என்று அழைக்கப்படுவது காட்சியாளரின் இந்த இரண்டு பொருட்களையும் திருப்திப்படுத்துகிறது அதனால்தான் இது பிஎல்ட் ல் ஒரு நல்ல கண்டுபிடிப்பு இப்போது நாங்கள் இதை வகுக்க முயற்சிக்கும்போது நான் வகுத்தல் செய்வதற்கு முன்பு முதலில் எங்களுக்கு ஒரு சிறிய ஊக்குவிப்பு கொடுக்க விரும்புகிறேன் எனவே இது இங்கே என் கம்ப்யூடேஷனல் டொமைன் என்று சொல்லலாம் இந்த அலை இங்கே வந்து கொண்டிருக்கிறது இது இந்த கோணங்களில் பல்வேறு ஏன்ஜெல்ஸ் வரக்கூடும் நான் பேசுகிறேன் இந்த பௌண்டரியை சொல்லலாம் எனவே இந்த இரண்டு பௌண்டரிகளும் முக்கியமல்ல எனவே வேவ்கள் இங்கு எல்லா கோணங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் ABC யுடன் அவை சரியாக ரிபிலக்ஷன் செய்வதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் இப்போது நான் அந்த ரிபிலக்ஷன் செய்யப்பட்ட ஒரு அலையினை கொண்டிருக்க விரும்பவில்லை என்றால் என்ன ரிபிலக்ஷன் விழும் என்பதைக் அது கவனிப்பதாகும் என்னால் எப்படியாவது அதை கவனிக்க முடிந்தால் அதன் மீது விழும் எந்த பிரதிபலிப்பும் சரியாக இருக்காது இந்த எளிய எடுத்துக்காட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆனால் சுவர்களில் சில அபிசார்பிங் பொருள் இருந்தால் உங்கள் எதிரொலியை கேட்க முடியாது அதாவது ரிபிலக்ஷன் இல்லை எனவே யோசனை என்னவென்றால் நான் அபிசார்ப் செய்யும் சில மேட்டீரியல் யை இங்கே வைக்கலாம் இப்போது நான் ஒரு சாதாரண பொருளை வைக்கலாமா நான் ஒரு பெரிய லாஸ் ஆன கோஏபிசிஎன்ட்யை ஏதாவது ஒன்றை வைத்தால் அது வேலை செய்யுமா ரிபிளெக்ட்டிவ் இன்டெக்ஸ் ல் சில மாற்றங்கள் உள்ளன எனவே சாதாரண நிகழ்வுகளுக்கு கூட ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் n 1 ஆகும் இப்போது n ஐத் தவிர வேறு ஏதாவது 1 ல் இருந்தால் அங்கு ஒரு ரெபிலெக்ஷன் இருக்கும் சிக்கலான லாசிங் மீடியம் ல் ரெபிலெக்ஷன் உள்ளது இருந்தாலும் கூட ரிபிளெக்ட்டிவ் இன்டெக்ஸ் n காம்ப்லெக்ஸ் ஆகும் லாஸ் இருந்தாலும் ரெபிலெக்ஷன் இருக்கப் போகிறது எனவே இதை நீங்கள் எப்படிச் சுற்றி வருவீர்கள் தூய உறிஞ்சும் பொருள் அதைச் செய்யப் போகிறதா என்று தெரியவில்லை இங்கிருந்து வேறு ஏதேனும் ஆக்கபூர்வமான தீர்வுகள் உள்ளதா மாணவர் மிகவும் நல்லது எனவே இழப்பு என்றால் ஒன்று எனவே சாதாரண நார்மல் இன்சிடென்ட் எளிய கேஸ் ல் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் n 1 ஆகும் இது n என்று சொல்லலாம் எனவே பரிந்துரை n ஐ உருவாக்குங்கள் அதாவது இழப்பை மெதுவாக அதிகரிக்கச் செய்யுங்கள் மெதுவாக ஒரு தொழில்நுட்ப சொல் என்ன அடிபயாடிக் நாம் மெதுவாக அதிகரிக விரும்புகிறோம் எனவே அது அவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான சொல் அடியபெடிக் ஆகும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இங்கே வலதுபுறம் 0 மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய இழப்பு பகுதி என்னவென்றால் இந்த இழப்பு பகுதியை நீங்கள் அதிகரிக்க முடியும் இங்கு அமர்ந்திருக்கும் பௌண்டரி இது உங்கள் பௌண்டரி எனவே பௌண்டரியில் n இன் மதிப்பு என்ன 0 இழப்பு எனவே பௌண்டரியில் n 1 இன் மதிப்பு சரிதான் எனவே ஏதோ ஒரு வகையில் அலை உள்ளே நுழைகிறது ஏனெனில் அது மெதுவாக உள்ளே நுழைவதற்கு எதுவும் இல்லை என்று தோன்றுகிறது மேலும் படிப்படியாக ஒரு இழப்பு காரணியை இழப்பு காரணி அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் அதை மெதுவாக உறிஞ்ச முடியும் எனவே இது ஒரு ஏழை மனிதன் அல்லது ஏழை பெண்களின் PML என்று சிலர் அழைக்கிறார்கள் இழப்பு படிப்படியாக அதிகரிக்கவும் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் பெரிதும் குறைக்கப்படுகிறது எனவே இது ஒன்றாகும் எல்லா கோணங்களிலும் சில ரெபிலெக்ஷன்கள் உள்ளன என்ற உண்மையைச் சுற்றி செயல்படுத்த இது ஒரு நியாயமான வழியாகும் இப்போது எனது விருப்பப்பட்டியலை சரியாக பூர்த்தி செய்வதற்காக எனக்கு இதில் சில வகையான இழப்பு தேவை என்ற உண்மையை நாங்கள் அடைந்துவிட்டோம் எனவே PML ஒரு சிறப்பு வகை அபிசார்பிங் மேட்டீரியல் என்று நான் உங்களுக்குச் சொன்னால் முயற்சி யை காண முடியும் எளிமையான பொது அறிவு மூலம் நாங்கள் ஏற்கனவே வந்துள்ளோம் அதில் ஒரு வகையான அபிசார்பிங்யைக் கொண்டு வந்துள்ளோம் அதில் இழப்பு அதிகரிக்கும் படிப்படியாக எனவே மறுபயன்பாட்டில் PML இன் இரண்டு விளக்கங்கள் உள்ளன எனவே அவற்றில் ஒன்று எங்கள் லாஜிக்யை விரிவாக்குவது என்று அழைக்கப்படும் அதை நாம் ஒரு அப்சார்பிங் மேட்டீரியல் என்று அழைப்போம் ஆனால் எந்தவொரு அப்சார்பிங் மேட்டீரியலும் அனிசோட்ரோபிக் ஆக மாறும் எனவே நான் உங்களுக்கு சரியான தகவலைத் தருகிறேன் நான் உங்களுக்காக அதைப் பெறவில்லை எனவே அனிசோட்ரோபிக் மேட்டீரியல் யை இப்போதே நாங்கள் ஐசோட்ரோபிக் மேட்டீரியளை கொண்டு மட்டுமே கையாண்டு வருகிறோம் அங்கு நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் இழப்பு ஒன்றுதான் ஆனால் நான் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு இழப்புகளை உருவாக்கினால் நான் ஒரு பொருளை முடிக்கிறேன் அது ஒரு நல்ல அப்சார்பர் இரண்டாவது மிகவும் கணித விளக்கம் இது ஒருங்கிணைக்கும் நீட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டும் பி எல் உங்களுக்கு ε மற்றும் μ இன் ஒரே மதிப்புகளைக் கொடுக்கும் எனவே இது இரண்டு வெவ்வேறு அலைகளிலிருந்து பார்க்கப்படும் அதே கொள்கை முதல் அலை இயற்பியல் அடிப்படையிலான அலை இரண்டாவது அலை மிகவும் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையிலான அலை எனவே இது இயற்பியல் இது கணித சரி இப்போது எந்த விளக்கத்தை நாம் தேர்வு செய்யப் போகிறோம் மாணவர் சரி எனவே நாங்கள் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையிலான விளக்கத்தைத் தேர்வு செய்யப் போகிறோம் ஏனென்றால் இந்த விளக்கத்தை நான் சரியாகத் தேர்ந்தெடுத்தால் கணிதம் எளிதாகிறது இயற்பியல் இயற்பியல் அடிப்படையிலான விளக்கம் மிகவும் ஈர்க்கும் ஆனால் கணிதம் மிகவும் சிக்கலானது ஏனென்றால் எனக்கு அனிசோட்ரோபிக் மேத்தமெட்டிக்கல் உள்ளது பின்னர் நான் டென்சர்களையும் அந்த உரிமையையும் கையாளத் தொடங்க வேண்டும் ஆனால் இந்த கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் இந்த விஷயத்தை அடைவதற்கான மிக அழகான மற்றும் எளிய வழியாகும் எனவே இந்த கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் அணுகுமுறையில் நாம் என்ன செய்வது என்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே எங்கள் வழக்கமான மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு மீண்டும் என்னவென்றால் இந்த முறையின் இந்த அழகு மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டிலிருந்து தொடங்குகிறது எனவே எங்கள் வழக்கமான மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை சரியாக எழுதுவோம் எனவே ∇xE சரியானது மற்றும் விஷயங்களை எளிமையாக வைத்திருப்போம் jωt நேரத்தை சார்ந்து இருக்கும் எனவே jωμE இது ஆகிறது ∇xE மற்ற இரண்டு சமன்பாடுகளை ஒத்ததாக எழுதுவேன் கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் அணுகுமுறை மிகவும் சுவாரஸ்யமான வழியை அளிக்கிறது எனவே டெல் ஆபரேட்டரை மறுபரிசீலனை செய்வோம் எனவே மற்ற இரண்டு சமன்பாடுகளையும் எழுதுகிறேன் எனவே இந்த சமன்பாடுகள் அனைத்திற்கும் நான் இதைச் செய்யப் போகிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் மாணவர் எனக்கு மாணவர் அதெல்லாம் ε க்கு அபிசார்ப் செய்யப்படுவதில்லை எனவே சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் சிக்கலான உரிமையாகவும் இருக்கலாம் எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த ஆபரேட்டரை நான் மறுவரையறை செய்கிறேன் இப்போது நான் விவரிக்கிறேன் எனவே இது என்ன எனவே ∇e எனவே ∇ முதலில் எழுதுவோம் எனவே ∇ என்றால் என்ன ∇ ≡ x∂∂x y∂∂y z ∂∂z மாணவர் இந்த மூன்றும் ஒவ்வொன்றும் சரி கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் என்ற சொல் ஒவ்வொரு ஒருங்கிணைப்புகளும் நான் தேர்ந்தெடுக்கும் சில எண்ணால் நீட்டிக்கப் போகிறது இப்போது அந்த எண் என்ன ∇e ≡ x ∂∂x y ∂∂y z ∂∂z இது விசித்திரமாகத் தெரிகிறது ஆனால் அது அணுகுமுறையாக இருக்கும் எனவே இதில் ஆபரேட்டரை மறுவரையறை செய்கிறேன் எனவே நான் இப்போது பிசிக்கல் உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் உலகில் நுழைந்தேன் அங்கு நான் ஒரு புதிய ஆபரேட்டரை உருவாக்கியுள்ளேன் ∇e இது ex ey ez 1 இன் மதிப்புகளுக்கு பிசிக்கல் உலகத்துடன் உடன்படுகிறது இது சிறிய ex ey ez ஆகும் இவை எந்தவொரு பிசிக்கல் தடைகளுடனும் எந்த தொடர்பும் இல்லாத அளவீடுகள் ஆகும் ∇h இதை நான் சற்று சிறியதாக எழுதுகிறேன் 1hx 1hy 1hz இவை புதிய ஆபரேட்டர்கள் சரி எனவே நான் இந்த ஆபரேட்டர்களை எடுத்து இங்கிருந்து அலை சமன்பாட்டைத் தீர்க்க முயற்சித்தால் நான் பயன்படுத்தினால் தீர்வின் வடிவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எனவே அலை சமன்பாட்டிற்க்கு ஒரு தீர்வு என்பது எங்களுக்குத் தெரியும் e±jkrநேரம் இங்கிருந்து கைவிடப்பட்டது இந்த விளக்கத்தை நான் இங்கு எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அலை சமன்பாட்டிற்கு நான் மறுபரிசீலனை செய்தால் இந்த உள்ளுணர்வாக தீர்வு போன்ற ஒரு அலையை நான் இன்னும் பெறுவேன் தவிர என்ன நடக்கும் என்பதைத் தவிர இந்த 1ex 2 எங்காவது வரும் எனவே நான் 1hx 2 தீர்வு போன்ற ஒரு அலை கிடைக்கும் ஆனால் அந்த அலைக்கு ex அல்லது hx காரணி அடுக்கு வலதுபுறத்தில் எதுவாக இருந்தாலும் இருக்கும் எனவே நீங்கள் இதைச் செய்ய முடியும் நான் உங்களுக்கு தருகிறேன் இது மிகவும் எளிமையானது இதை வெளியே வைத்து 1D அலை சிக்கலை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவேஇது ஒரு தீர்வாக இருக்கப் போகிறது என்றால் இப்போது EE0e ±jkr ஒரு தீர்வு என்று நாம் கூறலாம் இந்த k க்கு சில விளக்கம் தேவை எனவே எப்படியாவது இந்த e கள் இந்த h க்குள் தோன்றும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் எப்படியாவது வேறு எங்கு செல்ல வேண்டும் என்றால் சிலவற்றிற்கு செல்ல வேண்டிய வழி இல்லை அதில் எதுவுமே இல்லை ரத்து செய்யப்படும் எனவே இது இதுவரை கொஞ்சம் தெளிவற்றதாகவே இருந்தது ஆனால் இப்போது நாம் என்ன செய்வோம் என்பது 1 D உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மாணவர் இங்கே ஒன்று ex ey ez க்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கிறதா நீங்கள் அதிகம் கேட்க வேண்டும் ex ey ez hx hy hz க்கு இடையிலான உறவு பதில் ஆம் அந்த உறவுகள் எவ்வாறு வரும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு வேவ் ஈகுவேஷன்களை நாம் வைக்கத் தொடங்கும் போது அந்த உறவுகள் வரும் எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த விரும்பிய குறிக்கோள்களை வெளியேற்றுவதற்காக இந்த கையாளுதல்களை நாங்கள் செய்கிறோம் என்பதால் இது இயற்கையானது அல்ல எனவே இது ஒரு பொறியியல் கருவி என்பதை நினைவில் கொள்கிறோம் ஆபரேட்டருக்குள் உள்ள ஆபரேட்டர் ஒருங்கிணைத்தலை அளவிடுகிறோம்